வணக்கம் நான் கான்பூர் ஐஐடியில் இருந்து ஜெயந்த சாட்டர்ஜி சேவை மேலாண்மை சேவைகள் மற்றும் சேவை வணிகத்தில் சமகால சிக்கல்கள் மற்றும் பொதுவாக அனைத்து வணிகப் பகுதிகளிலும் சேவை மேலாதிக்க செயல்பாடுகளின் தர்க்கத்துடன் நாங்கள் விவாதிக்கிறோம் இது எங்கள் வார எண் 2 மற்றும் இந்த வாரத்தில் எங்கள் முதல் தொகுதி சர்வீசஸ் மேனேஜ்மென்ட் எலிமென்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் மேனேஜ்மென்ட் பற்றியது ஆனால் இன்றைய தலைப்பில் ஒன்றைப் பெறுவதற்கு முன் கடந்த வாரத்தில் நாங்கள் விவாதித்த முக்கியப் புள்ளிகள் என்ன என்பதை நான் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்வேன் உங்களில் சிலர் சில விளக்கங்களைக் கேட்டிருக்கிறார்கள் அதையும் நான் வழங்கப் போகிறேன் கடந்த வாரம் முக்கியமாக நாங்கள் சேவைகள் வணிகத்தின் முழுப் பகுதியையும் ஒரு பதிப்பையும் எடுத்துக்கொண்டோம் சேவை தர்க்கத்தையும் நாங்கள் பார்த்தோம் இது இன்று பொருந்தக்கூடிய தர்க்கம் அல்லது பொருந்தக்கூடிய வணிக தத்துவம் அல்லது உலகம் முழுவதும் பொதுவாக புதிய வணிக மாதிரிகளை உருவாக்குகிறது ஆனால் சேவைகள் என்றால் என்ன என்பதைப் புரிந்து கொள்ள சேவையின் அசல் அல்லது கிளாசிக்கல் வரையறையிலிருந்து நாங்கள் மாறினோம் அங்கு சேவை இயற்கையாக நிலையற்ற அல்லது நவீன முன்னுதாரணத்திற்கு அழிந்துபோகும் பொருட்களின் ஓரளவு தாழ்ந்த வர்க்கமாக கருதப்படுகிறது அங்கு நாங்கள் சேவையை வணிகத்தின் விருப்பமான வழி பொருட்களின் உரிமையை மாற்றுவதை விட தீர்வுகளில் கவனம் செலுத்துதல் என்று பார்க்கிறோம் சேவைகளை வரையறுக்க இந்த உரிமையை மாற்றாத அணுகுமுறை இந்த ஃபிரேம் வேலையில் ஐந்து பரந்த வகைகளை உருவாக்குகிறது மற்றும் இவற்றில் ஏதேனும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை இணைத்து பல்வேறு வகையான சேவைகளை உருவாக்க முடியும் இந்த ஐந்து தொகுதிகளுடன் இது மிகவும் பல்துறை சட்டக வேலை மற்றும் இந்த ஐந்து தொகுதிகளின் அடிப்படையில் நாம் எப்படி புதிய சேவைகளை கருத்தில் கொள்ள முடியும் மேலும் ஏற்கனவே இருக்கும் சேவைகளை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக ஒப்பந்த பொருட்கள் மற்றும் சேவைகளைச் சொல்லலாம் கூரியர் சேவைகள் அல்லது மூன்றாம் தரப்பு தளவாடங்கள் அல்லது உங்கள் அபார்ட்மெண்ட் மற்றும் மின்சார விநியோகத்திற்கான குழாய் எரிவாயு சேவை இவை அனைத்தும் ஒப்பந்த பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு உதாரணம் ஆகும் அங்கு ஒப்பந்த முறையில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் கலவையானது உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது அது வெறும் சேவையாக அல்லது அது வெறும் பொருட்களாக இருக்கலாம் இது ஒரு தொகுதி இரண்டாவது தொகுதி வரையறுக்கப்பட்ட இடம் மற்றும் வாடகை இடங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வாடகைக்கு எடுப்பது ஒரு முழு கட்டிடத்தை வாடகைக்கு எடுப்பது ஒரு தொழிற்சாலை வளாகம் ஆகியவற்றை வாடகைக்கு எடுப்பது மிகவும் எளிது அல்லது உங்கள் ஹோட்டல் அறையை வாடகைக்கு எடுப்பது இவை அனைத்தும் வரையறுக்கப்பட்ட இடம் மற்றும் இட வாடகைக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் இந்த ஃப்ரேம் வேலையில் நீங்கள் பார்க்க முடிந்தபடி இதை நாம் இணைக்கலாம் இது சில வகையான பொருட்களை வழங்குவதற்கான சில ஒப்பந்த நிபந்தனைகள் அல்லது சில வகையான கூறுகளை செயலாக்குதல் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு அவுட்சோர்ஸ் உற்பத்தி வசதியாக இருக்கலாம் பின்னர் தொழிலாளர் மற்றும் நிபுணத்துவம் ஒப்பந்தங்கள் நம் நாட்டின் சூழலில் மிக உயர்ந்த தொழில் வளர்ச்சித் துறை எடுத்துக்காட்டாக இந்த மென்பொருள் அவுட்சோர்சிங் பல்வேறு வகையான அறிவு சேவை அவுட்சோர்சிங் மற்றும் பல எனவே அதைத்தான் நாங்கள் தொழிலாளர் மற்றும் நிபுணத்துவ ஒப்பந்தம் என்று அழைத்தோம் ஐரோப்பாவின் மையத்தில் ஒரு அமைப்பு செயல்பட்டு வருகிறது ஆனால் அவர்களின் அறிவு வேலை அல்லது அவர்களின் பல்வேறு வகையான பின்னணி தகவல்களை செயலாக்குவது குர்கான் அல்லது இந்தியாவில் பெங்களூரில் அல்லது பிலிப்பைன்ஸில் அல்லது இலங்கையில் செய்யப்படலாம் இவை தொழிலாளர் மற்றும் நிபுணத்துவ ஒப்பந்தங்கள் மற்றும் மக்கள் மூலம் வேறு இடங்களுக்குச் செல்லும் மக்களால் இவை உடல் ரீதியாக வழங்கப்படலாம் அல்லது அமைப்புகள் மற்றும் நெட்வொர்க்குகளின் அணுகல் மற்றும் பயன்பாட்டுடன் இந்த தொகுதியுடன் இணைக்கப்படலாம் இது எங்கள் மொபைல் போன் சேவை அல்லது இணைய சேவை போன்றது நீங்கள் இந்த தொகுதியையும் இந்த தொகுதியையும் இணைத்தால் நீங்கள் ஒரு புதிய வகுப்பு சேவையை உருவாக்கலாம் இது ஒரு அறிவுப் பணியின் தொலைதூர விநியோகம் அல்லது மென்பொருள் சேவையின் தொலைநிலை விநியோகம் அல்லது இணைய அடிப்படையிலான தொலைநிலை விநியோகம் கிளவுட் அடிப்படையிலான தரவு செயலாக்கம் தரவு கிடங்கு தரவு பகுப்பாய்வு சேவைகள் இந்த ஐந்து தொகுதிகளின் அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடிய பல்வேறு வகையான புதிய சேவைகள் உள்ளன அல்லது இந்த ஐந்து தொகுதிகள் புதிய சேவை வணிக யோசனைகள் மற்றும் மாதிரிகளை உருவாக்க எங்களுக்கு உதவும் உடல் சூழலைப் பகிர்ந்து கொள்வதற்கான அணுகல் இது ஒரு நீச்சல் கிளப் அல்லது ஜிம் அல்லது ஸ்பா உறுப்பினர் அல்லது பல்வேறு வகையான சுகாதாரப் பாதுகாப்பு வசதிகளை இதில் புரிந்து கொள்ள முடியும் இந்த ஐந்து தொகுதிகள் முக்கியமாக ஒரு தரமான பொருட்களின் தொகுப்பாக பாரம்பரிய வழியில் பார்ப்பதை விட சேவைகளைப் பார்க்கும் மாற்று வழியை நமக்கு வழங்குகிறது அவை அருவமான மற்றும் அழியக்கூடிய மற்றும் பன்முகத்தன்மை மற்றும் பிரிக்க முடியாதவை இந்த தலைப்புகளை நிச்சயமாக இந்த வாரத்தில் இரண்டாவது வாரத்தில் சேவைகளின் இந்த குணாதிசயங்களை நாம் இன்னும் விரிவாக விவாதிப்போம் உங்களில் சிலர் விளக்கம் கேட்கும் மற்றொரு விஷயத்தை இப்போது பார்க்கிறேன் இவை சேவைகளின் தன்மை இது ஒரு எளிய 2 பை 2 மேட்ரிக்ஸ் நான்கு வகை சேவைகள் இங்கே செங்குத்து அச்சில் நாம் உறுதியான செயல் மற்றும் அருவமான செயல் மற்றும் கிடைமட்ட அச்சில் நாம் மக்களும் உடைமையும் வைத்திருக்கிறோம் மக்கள் மீது உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் அது ஒரு சுகாதார சேவை போன்றது உங்கள் பல் மருத்துவரிடம் உங்கள் வருகை இவை மக்கள் மீது உறுதியான செயல்களின் கூறுகள் உறுதியான செயல்கள் உடைமைகளிலும் செய்யப்படலாம் உங்கள் காரை எரிபொருள் நிரப்புவதற்கு எரிவாயு நிலையத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் அந்த உறுதியான செயல் ஒரு நிலையில் செய்யப்படுகிறது இவை சேவைகளை வகைப்படுத்த இரண்டு சுவாரஸ்யமான வழிகள் அதேபோல அருவமான செயல்களைப் பார்த்தால் அசைக்க முடியாத செயல் சேவைகளை மக்கள் மனதில் திசைதிருப்பியது எடுத்துக்காட்டாக நாம் கொண்டிருக்கும் இந்த அமர்வு இது ஒரு அருவமான செயல் உடல் பரிமாற்றம் இல்லை தொடுதல் மற்றும் உணர்வு இல்லை கை குலுக்கல் இல்லை ஆனால் இங்கே நாம் மனதை உலுக்கியுள்ளோம் எங்களிடம் பல்வேறு மின்னணு ஊடகங்கள் உடல் இருப்புகள் மற்றும் உடல் அல்லாத இருப்புகள் உள்ளன நாம் இப்போது பல்வேறு வகையான வாடிக்கையாளர் கல்வி பல்வேறு வகையான அடிப்படை கல்வி தொழில்நுட்ப கல்வி சிறப்பு கல்வி ஆகியவற்றை உருவாக்க முடியும் நாம் மார்க்கெட்டிங் தகவல்தொடர்புகளை செய்ய முடியும் இவை அனைத்தும் அல்லது ஒரு உதாரணமாக டிவி விளம்பரம் இவை அனைத்தும் மக்களின் மனதை ஊக்குவிக்கும் ஒரு வகையான அருவமான செயலாகும் பின்னர் தகவலின் மீது அருவமான நடவடிக்கை உள்ளது இது ஒரு வகையான நிலைப்பாடு அது உயிரற்றது மக்கள் அல்ல ஆனால் தகவல் அருவமான செயல் என்றால் கணக்கு வங்கி மற்றும் பல இவை கடந்த வாரம் நாங்கள் விவாதித்த சேவைகளை வகைப்படுத்துவதற்கான நான்கு வழிகள் சேவைகளைப் பார்த்து அவற்றை வகைப்படுத்துவதற்கான மற்றொரு வழியையும் நாம் அவ்வப்போது பயன்படுத்துவோம் மேலும் குறைந்த தொடர்புக்கு எதிராக அதிக தொடர்பு அதிக தொடர்பு என்பது சேவை தனிப்பட்டவருடன் என்கவுண்டர் மற்றும் ஈடுபாடு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிப்பதாகும் சேவை நுகர்வோர் மற்றும் சேவை வழங்குநர் அதிக தொடர்பு சேவைகளின் விஷயத்தில் அவர்கள் தீவிர தொடர்பில் உள்ளனர் நர்சிங் ஹோம் இல் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது அல்லது நீங்கள் ஒருவித சோதனைக்குச் சென்றிருக்கிறீர்கள் வெளிப்படையாக நீங்கள் மற்றும் செவிலியர் மற்றும் மருத்துவருக்கு இடையே தீவிர ஈடுபாடு இருக்கும் என்று அர்த்தம் எனவே இது அதிக தொடர்பிற்கு ஒரு நல்ல உதாரணம் அல்லது நீங்கள் ஒரு நான்கு நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தால் அல்லது நீங்கள் ஒரு கிளாசிக்கல் பார்க்கச் சென்றிருந்தால் உங்களுக்கு மிகவும் பிரபலமான உணவகம் தெரியும் இந்த எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்கு சேவை நுகர்வோராகவும் சேவை வழங்குநராகவும் உங்களுக்கிடையே நிறைய தொடர்பு இருக்கும் நிச்சயமாக நீங்கள் பல்வேறு வகையான மதிப்புகளின் ஸ்ட்ரீம்களை உருவாக்குவீர்கள் இது அதிக தொடர்பு மற்றும் உதாரணமாக கேபிள் டிவி குறைந்த தொடர்பு இது ஒரு சேவை நுகர்வோர் என்ற அடிப்படையில் உங்களுக்கிடையே இருந்தால் உங்கள் தொடர்பு ஒரு உள்கட்டமைப்போடு உள்ளது இது ஒரு நெட்வொர்க் தொடர் கேபிள்கள் உணவுகள் ஆண்டெனாக்கள் மற்றும் பல ஆனால் இது இன்றைய வாழ்க்கையில் மிக முக்கியமான சேவையாகும் இது குறைந்த தொடர்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதாவது குறைந்த மனித தொடர்பு ஆனால் முக்கியமான சேவையாக இருக்கலாம் எனவே உங்கள் தொலைபேசி சேவை உங்கள் இணைய சேவை உங்கள் கேபிள் டிவி சேவை இவை அனைத்தும் குறைந்த தொடர்புக்கான எடுத்துக்காட்டுகள் ஆனால் குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை இது மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சேவையாக இருக்கலாம் எனவே இந்த இணைய அடிப்படையிலான சேவை இணைய வங்கி கேபிள் டிவி இவை அனைத்தும் குறைந்த தொடர்புக்கான உதாரணங்கள் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் குறைந்த தொடர்பு என்பது குறைந்த முக்கியத்துவம் அல்லது அதிக தொடர்பு என்பது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அர்த்தமல்ல அவை அடிப்படையில் தனிப்பட்ட சேவை மற்றும் இந்த சேவை நுகர்வோருக்கு இடையேயான ஈடுபாட்டின் அளவை குறிக்கிறது நிச்சயமாக வரைபடத்தின் இந்தப் பக்கத்தில் வரைபடத்தின் உயர் பக்கத்தைப் பார்க்கும் பல நிகழ்வுகளில் உயர் தொடர்பு உயர் உள்ளடக்கத்தையும் குறிக்கலாம் அதாவது பல அடுக்கு உள்ளடக்கம் என்று பொருள் இந்த உயர் தொடர்பு சேவைகளில் ஒன்றில் பல கூறுகள் எவ்வாறு உள்ளன என்பதை சிறிது நேரம் கழித்து இந்த அமர்வில் இன்று விவாதிப்போம் எனவே வாடிக்கையாளர்களின் கருத்து பல நிலைகளில் உருவாக்கப்படுகிறது அதனால் அதை ஒரு அமைப்பாக பார்க்க வேண்டும் நாங்கள் விரிவாக விவாதித்த மற்றொரு விஷயம் இதுதான் அதற்கு முன் நாங்கள் மார்க்கெட்டிங் மிக்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த நீட்டிப்பைப் பற்றியும் விவாதித்தீர்கள் பொதுவாக விநியோகிக்கும் திட்டம் மற்றும் அமைப்பு மற்றும் விலை மற்றும் ஊக்குவிப்பு மற்றும் வாடிக்கையாளர் கல்வி ஆகியவற்றுக்கான இடம் மற்றும் நேரம் ஆகிய நான்கு கூறுகளை நாம் பொதுவாக நினைப்போம் ஆனால் சேவைக்கு வரும்போது கடந்த வாரம் ஒரு அமர்வில் நாங்கள் விவாதித்த சேவைக்கு மிக முக்கியமான மூன்று பரிமாணங்களை நாங்கள் சேர்த்துள்ளோம் அது அங்குள்ள உடல் சூழலுக்கு சேவை செய்யும் செயல்முறை மற்றும் சேவை வழங்குபவர்கள் நுகர்வோர் அல்லது சேவை வழங்குநர் அல்லது சேவை வழங்குநர் அல்லது வேறு மூன்று முக்கிய கூறுகள் ஒரு மார்க்கெட்டிங் உத்தி சேவை மார்க்கெட்டிங் வளங்களை ஒதுக்கீடு பற்றி நாம் விவாதிக்கும்போது கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால்தான் நாங்கள் அதை இந்த கூறுகளின் கீழ் வைக்கிறோம் எனவே சேவைகளில் உள்ள பாரம்பரிய நான்கு P's களுக்குப் பதிலாக ஏழு P's களைப் பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டினோம் சேவைகளை ஒரு கூட்டு அமைப்பாக பார்க்கும் இந்த இரண்டு முக்கியமான வழிகளைப் பற்றி நாங்கள் பேசினோம் சிஸ்டம்ஸ் அணுகுமுறை என்பது ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறையைக் குறிக்கிறது சிலோஸில் வணிகத்தைப் பற்றி சிந்திக்கவில்லை ஆனால் அதை ஒரு காம்போசிட் மொத்தமாகப் பார்க்கிறது சேவை மற்றும் உற்பத்தி என்று பொருள்படும் இந்த புகழ்பெற்ற பிரெஞ்சு ஆராய்ச்சியை நாங்கள் உங்களுக்கு அங்கு அறிமுகப்படுத்துகிறோம் மற்றும் முன் நிலை மற்றும் பின் நிலை சேவையில் உள்ளது என்று நாங்கள் கூறினோம் ஆனால் ஒரு உணவகத்தைப் போல வெற்றிகரமாக இருக்க முன்னால் சர்வர்கள் ஸ்டீவர்டுகளாக இருக்கலாம் ஆனால் அந்த சமையலறை அல்லது கணக்கியல் போன்ற பின்புறம் நன்கு ஆதரிக்கப்படாவிட்டால் அந்த முன்னணி வெற்றிகரமாக இருக்காது சேவையின் விஷயத்தில் இந்த வரைபடம் இந்த முழு சேவை அமைப்பை இன்னும் விரிவாக விளக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது உண்மையில் ஒரு ஹோட்டல் சேவை எங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் சேவையும் கிடைத்தது அதாவது ஒரு விதத்தில் அது சேவைக்குச் செல்லும் அனைத்து கூறுகளையும் வெளிப்படுத்துகிறது மேலும் இந்த தொடர்பு வரிசை வழங்கப்படுவதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் எனவே இது சர்வேஷன் அமைப்பின் முன் நிலை மற்றும் பின் நிலையில் உள்ளது நீங்கள் ஹோட்டலுக்கு வரும்போது மக்களுடன் பழகும்போது அல்லது உங்கள் பைகளை பெல் நபரிடம் கொடுக்கும்போது அல்லது சோதனை செய்யும் போது அல்லது ஹோட்டல் பணியாளர்களுடன் உங்கள் அறைக்குச் சென்று உங்கள் பைகளைப் பெறுகிறீர்கள் இப்போது இவை அனைத்தும் புலப்படும் களத்தில் நடக்கிறது இதைத்தான் நாங்கள் முன் நிலை என்று அழைக்கிறோம் பின்னர் அது நிலையில் அமைக்கப்படுகிறது அங்கு மக்கள் உங்களை வாழ்த்துவது உங்கள் பைகளை எடுத்துச் செல்வது பைகளை வழங்குவது அறையை வழங்குவது ஆகியவற்றை நீங்கள் அறிவீர்கள் சேவை அல்லது இந்த நாட்களில் நாம் அழைப்பது அறையில் சாப்பாடு ஒரு அறையில் உணவு அல்லது சோதனை செய்யும் செயல்முறை இவை அனைத்தும் நிலையில் உள்ளன எனவே நிலையில் ஒரு முன் நிலை உள்ளது ஒரு பின் நிலை உள்ளது அங்கு உணவு தயாரித்தல் அல்லது கணினி அமைப்பில் உங்கள் பதிவு அல்லது நீங்கள் பில்லிங் செய்யும் போது இவை அனைத்தும் நடக்கிறது இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு மேக்ரோ அளவில் சேவைகள் கருத்தரிக்கப்பட வேண்டும் மற்றும் செயல்படுத்தப்பட வேண்டும் மொத்த அமைப்பாக வடிவமைக்கப்பட வேண்டும் மேலும் அறைகள் எப்படி ஏற்பாடு செய்யப்படும் அல்லது உணவு எப்படி வழங்கப்படும் என்பதன் அடிப்படையில் அல்ல இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த முழுமையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ஏனெனில் வாடிக்கையாளர் கருத்து பல அடுக்குகளாக இருந்தாலும் ஒவ்வொரு உறுப்புகளும் முக்கியமானதாக இருந்தாலும் கடைசியாக வாடிக்கையாளரின் மனதில் அவருடைய அல்லது அவள் மனதில் முக்கியமாக இருப்பது சேவையின் மூலம் உருவாக்கப்படும் மொத்த அனுபவமாகும் இந்த மொத்த அனுபவப் புள்ளி மிகவும் முக்கியமானது இதன் விளைவாக சர்வீஸ் தியேட்டர் உருவகத்தின் போது நாடகத்தின் உருவகத்தையும் பார்க்கிறோம் உண்மையில் இரண்டு குறிப்பிட்ட நிலையான சேவையை வழங்குவது முக்கியம் என்று நாங்கள் சொல்கிறோம் சேவை தனிநபர் அவர்களின் பாத்திரங்களையும் அவற்றின் பாத்திரங்களின் எல்லைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் பாத்திரங்கள் உண்மையில் ஒன்றுடன் ஒன்று சேரும் மற்றும் அவற்றின் பாத்திரங்களின் எல்லை செலவழிப்பு தன்மை மேலும் சில ஸ்கிரிப்டுகள் இருக்கும் மற்றும் மக்களுக்கு போதுமான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் எனவே அவசரகாலத்தில் அல்லது எதிர்பாராத சூழ்நிலையில் ஸ்கிரிப்டில் தேவைப்படும் மாறுபாடுகளை எப்படி கையாள்வது என்பது அவர்களுக்குத் தெரியும் இந்த மீட்பு வழிமுறைகள் மற்றும் எதிர்பாராத சூழ்நிலைகள் பற்றி சிறிது நேரம் கழித்து நாம் விவாதிப்போம் எனவே இன்றைய தலைப்புக்கு வரும்போது ஒரு சேவை அமைப்பின் கூறுகள் நாங்கள் சொல்வது போல் w மற்றும் h கேள்விகளை நீங்கள் எப்படி அறிவீர்கள் என்பதற்கான அனைத்து பதில்களாகவும் இருக்கும் அதாவது சேவை அமைப்பு எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்ன வகையான தொழில்நுட்பம் எந்த வகையான உபகரணங்கள் எந்த தளவமைப்பு எப்போது எந்த நடைமுறை இவை w மற்றும் h கேள்விகள் சேவைகளின் கூறுகள் என்ன என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஸ்லைடில் ஒரு பட்டியல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக ஒரு போட்டி சேவை வடிவமைப்பிற்கான கூறுகள் சேவை கிடைப்பது போன்றது இப்போது உங்களுக்குத் தெரிந்த 24 நாட்களில் இங்கு காலை 7 மணி முதல் இரவு 11 மணி வரை சேவை வழங்கப்படுவது விதிவிலக்காகக் கருதப்படுகிறது இன்று நிச்சயமாக பல வகையான சேவைகள் உள்ளன சூப்பர் மார்க்கெட்டில் சில்லறை வணிகத்தில் கூட நமக்கு 24 பை 7 சேவை கிடைக்கும் அதாவது வாரத்தில் 24 மணிநேரமும் 7 நாட்களும் 365 நாட்களும் சேவை கிடைக்கிறது நீங்கள் உண்மையில் ஒரு போட்டி நிலையை உருவாக்கிய வழியில் ஒரு தனித்துவமான நிலையை உருவாக்குகிறீர்கள் இதேபோல் நீங்கள் கடையின் இருப்பிடத்தை அறிவீர்கள் உதாரணமாக ஒரு பெரிய பெருநகர முதலீட்டு நகரங்களில் ஒவ்வொரு காட்சியிலும் மூலையிலும் சில காபி சங்கிலிகள் காபி ஷாப் சங்கிலிகள் கஃபேக்கள் உள்ளன பம்பாய் டெல்லி மற்றும் பிற மெட்ரோ பகுதிகளில் எங்கள் சூழ்நிலையில் சமமாக தோன்றுகிறது வணிகப் பகுதியில் ஒவ்வொரு மூலையிலும் அலுவலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் சில காபி மாற்றங்களைக் காணலாம் உண்மையில் அது கேனில் கவனம் செலுத்துகிறது உண்மையில் இன்றைய சில்லறை வணிகத்தில் வெற்றி வசதி வசதி வசதிக்காக மூன்று காரணிகள் மட்டுமே உள்ளன என்று யாரோ நிர்ணயித்திருக்கிறார்கள் இது பொதுவாக சில வகையான சேவைகளில் ஒரு போட்டி சேவை உத்தி மையமாக மாறும் வேறு சில வகையான சேவைகளில் நம்பகத்தன்மை என்பது போட்டியிடும் உறுப்பு முக்கிய போட்டி உறுப்பு எடுத்துக்காட்டாக விமான சேவையின் நிகழ்வுகளில் நேர விமானம் போன்றது தனிப்பயனாக்கம் என்றால் நீங்கள் வங்கி அனுபவத்தை வழங்குவது மிகவும் தனிப்பயனாக்கப்பட்டது வங்கிச் சலுகை தனிப்பட்ட வங்கி அல்லது அவர்கள் முதன்மை வங்கி அனுபவம் என்று அழைக்கிறார்கள் அல்லது நீங்கள் உண்மையில் இணையத்தில் இருந்தால் ஒரு வாடிக்கையாளர் கூட அதிக நெட்வொர்க் வாடிக்கையாளராக இருக்க முடியாது என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் அந்த வாடிக்கையாளருக்கு கூட மிகவும் பொருளாதார செலவில் தொழில்நுட்பத்தின் சக்தியுடன் தனிப்பயனாக்கப்பட்ட அனுபவத்தை வழங்க முடியும் எனவே தனிப்பயனாக்குதலும் மிக முக்கியமான அம்சமாக மாறி வருகிறது பின்னர் நிச்சயமாக விலை போட்டி உறுப்பு சேவை உறுப்பு விலை ஆகியவை தரத்திற்கான சமிக்ஞையாகும் சேவையின் விலையை நாங்கள் இன்னும் விரிவாக விவாதிக்கும்போது சேவையின் அருவமான தன்மை காரணமாக விலைச் சமிக்ஞைகள் பெரும்பாலும் சேவையின் தரத்தைக் குறிக்கும் மற்றும் ஒரு போட்டி சூழ்நிலையை உருவாக்க ஒழுங்காக அந்நியப்படுத்தலாம் தரத்தை இங்கே நான் P மைனஸ் E என்று எழுதுகிறேன் எனவே P என்பது ஒரு கருத்து மற்றும் இந்த கருத்து சேவையை உட்கொண்ட பிறகு சேவையை எடுத்த பிறகு இந்த கருத்து வாடிக்கையாளர்களின் கருத்து நாம் கருத்தரிப்புக்கு பிந்தைய மற்றும் இந்த கருத்தை கருத்தரிப்புக்கு முந்தைய எதிர்பார்ப்பு என்று அழைக்கிறோம் சேவைக்குப் பிறகு உங்கள் எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருந்தால் வெளிப்படையாக நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள் சேவைக்குப் பிறகு உங்கள் கருத்து உங்கள் எதிர்பார்ப்பை விட குறைவாக இருந்தால் நீங்கள் திருப்தி அடையவில்லை சேவை தர வாடிக்கையாளர் திருப்தி இந்த P மைனஸ் E கருத்தை சார்ந்துள்ளது நற்பெயர் சமூக ஊடகத்தின் முழு அம்சமும் மற்றும் சேவைக்கு வாய் வார்த்தையும் மிகவும் முக்கியம் ஏனென்றால் அது அருவமானதாகும் பல நேரங்களில் நாம் உண்மையில் மற்றவர்களிடமிருந்து மற்ற ஆதரவை தேடுகிறோம் குறிப்பாக நாம் கடந்த வாரம் விவாதித்த ஒரு நம்பிக்கை சார்ந்த சேவையை எதிர்கொள்ளும் போது நாங்கள் நம்புகிறோம் அதாவது ஒரு மருத்துவர் சிகிச்சை அல்லது நியமிக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞரைப் போல் உடனடியாக நமக்கு முடிவு தெரியாத சேவை சேவை போட்டி சேவையை கட்டியெழுப்புவதில் முக்கிய அம்சமாக இருக்கும் புகழ் மிகவும் முக்கியமானது மேலும் அவை உண்மையில் நற்பெயரை உருவாக்குவதற்கான வாய் வார்த்தை வழி உங்கள் நற்பெயரை உருவாக்கும் முழு செயல்முறையையும் மிகவும் பலவீனப்படுத்துகிறது இந்த நாட்களில் கவனம் மற்றும் பாதுகாப்பு மிகவும் பலவீனமாக உள்ளது உதாரணமாக பம்பாயில் உள்ள தாஜ்மஹால் ஹோட்டல் இப்போது உலகப் புகழ் பெற்றது ஏனெனில் தீவிரவாதத் தாக்குதலின் போது 2611 சம்பவங்கள் என்று அழைக்கப்படும் சாதாரண ஊழியர்கள் தங்கள் கடமைக்கு அப்பால் சென்றனர் உணவகத்தில் ஒரு பணியாளர் வெளியே வந்து தங்கள் வாடிக்கையாளர்களின் உயிரைக் காப்பாற்ற புதுமையான வழிகளைக் கண்டுபிடித்தார் பயங்கரவாத தாக்குதலில் இருந்து வாடிக்கையாளர்களைப் பாதுகாத்தது மற்றும் அவர்களின் வாடிக்கையாளர்களுக்குப் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை வழங்குவதில் இறந்தவர்கள் முழு பதிவும் மிகப்பெரிய புகழை உருவாக்கிய அந்த முழு பதிவையும் தீவிரமான நிகழ்வுகளை உருவாக்கியுள்ளது இது தாஜ்மஹால் ஹோட்டலை சேவை அமைப்பாக ஒன்றிணைப்பதற்காக மிகப்பெரிய போட்டி நிலையை உருவாக்கியுள்ளது பின்னர் வேகம் மற்றும் வேக சிக்கல்கள் நிச்சயமாக சிறிய சூழல் மற்றும் நாம் பொதுவாக ஒரு வேகம் என்பது சேவை நீங்கள் ஒரு துரித உணவு உணவகத்திற்குச் சென்றால் நிச்சயமாக நீங்கள் ஒரு சிறந்த உணவகத்திற்குச் சென்றிருந்தால் நாங்கள் அருகிலுள்ள மற்றும் அன்பான ஒருவருடன் சென்றிருக்கிறோம் மேலும் நாங்கள் குடும்பத்துடன் அல்லது என் மனைவியுடன் தரமான நேரத்தை செலவிட விரும்புகிறோம் அந்த விஷயத்தில் நான் இட்லி தோசை உணவகம் அல்லது பர்கர் உணவகத்திற்குச் சென்றபோது வேகம் வேறு அர்த்தத்தைக் கொண்டிருக்கும் இந்த அனைத்து கூறுகளும் வெவ்வேறு அம்சங்களைக் கொண்டுள்ளன மேலும் இந்தப் பாடத்திட்டத்தின் போது நாம் இந்த போட்டி சேவை கூறுகளைப் பயன்படுத்தும்போது அவற்றை நாம் இணைக்கும் வழிகள் என்ன பல்வேறு சூழ்நிலை மாறுபாடுகள் என்னவாக இருக்கும் என்று விவாதிப்போம் கடைசியாக முடிவுக்கு வருவது வாடிக்கையாளர் மதிப்பு சமன்பாடு என்று நாங்கள் அழைக்கும் இதன் முக்கியத்துவத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் வாடிக்கையாளர் மதிப்பு சமன்பாடு என்னவென்றால் நாம் அதை இரண்டு தொகுதிகளாகப் பிரித்தால் சேவை நுகர்வுக்குப் பிறகு வாடிக்கையாளர் கருத்து நமக்கு மேல் உள்ளது சேவை வழங்கல் இந்த இரண்டையும் ஒன்றாகச் செயலாக்குகிறது மற்றும் இவை ஓரளவு அருவமானவை எனவே நீங்கள் பார்க்க முடியும் இவை சரியாக நிர்வகிக்கப்பட வேண்டும் அவை அருவமானவையாக இருந்தாலும் இங்கே ஒரு உயர் மட்டத்தை உருவாக்க உங்களுக்கு சில கணிக்கக்கூடிய வழிகள் உள்ளன ஏனெனில் சேவைக்குப் பிறகு வாடிக்கையாளர் கருத்து மற்றும் சேவை வழங்கல் செயல்முறையை ஒன்றாகக் கருத்தரிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் வாடிக்கையாளர் செலுத்திய விலையை விட சிறந்த ஒன்றாக மதிப்பிடப்பட வேண்டும் மற்றும் சேவையைப் பெறுவதற்கான வேறுபட்ட கண்காணிப்பு அல்லாத செலவு உங்கள் பார்க்கிங் என்பது குறிப்பிட்ட உணவகத்தை அடைவதற்கு எளிதானது அல்லது உணவுக்குப் பிறகு வாடிக்கையாளர் செலுத்திய விலையில் உணவு சுற்றுப்புறம் இசை மக்களின் நடத்தை மற்றும் சேவை வழங்கல் செயல்முறை எல்லாவற்றையும் பற்றிய வாடிக்கையாளர் கருத்து குறைவாக இருக்க வேண்டும் இது இதைவிட அதிகமாக இருந்தால் அந்த உத்தியின் வரிசைப்படுத்தலாக ஒரு போட்டி சேவை உத்தியையும் போட்டி சேவை வணிகத்தையும் உருவாக்குவதில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் என்பதை நாங்கள் அறிவோம்